மற்றொரு மிக முக்கியமான அளவுரு பேட்டரியின் எஃபிசியென்சிசெயல்திறன் ஆகும் பேட்டரியின் விஷயத்தில் செயல்திறனை எவ்வாறு வரையறுப்பது இது சக்தியாபவர் அல்லது ஆற்றலாஎனெர்ஜி பொதுவாக செயல்திறன் சக்தி வெளியீட்டு சக்தி உள்ளீட்டு சக்தி பவர் அவுட்புட் பவர் இன்புட் என வரையறுக்கப்படுகிறது ஆனால் பேட்டரியின் விஷயத்தில் எனெர்ஜி வாட் ஹவரை நாங்கள் கருதுகிறோம் எனவே உதாரணமாக ஒரு பி சோர்சையும் இது போன்ற ஒரு லோடையும் கருத்தில் கொண்டு ஆற்றல் சோர்சிலிருந்து பி வி சோர்சிலிருந்து இந்த பாணியில் லோடுக்கு ஆற்றல் பயணிக்கிறது என்று கூறுவோம் பி யில் இருந்து வாட் ஹவர் வெளியேறும் அதை நாங்கள் WhPV ஆக அழைப்போம் ஒரு வாட் ஹவர் லோடுக்குள் செல்கிறது அதை வாட் ஹவர் லோட் என்று அழைப்போம் எனவே இந்த விஷயத்தில் இந்த வகை இணைப்பில் வாட் ஹவர் பி வி வாட் ஹவர் லோடுக்கு சமமாக இருக்கும் ஏனெனில் பரிமாற்றத்தைத் தவிர இடையில் எந்த இழப்பும் இல்லை நாம் ஒரு பேட்டரியைப் பயன்படுத்தும்போது பி யில் இருந்து வரும் ஆற்றல் பேட்டரியில் சேமிக்கப்பட்டு பின்னர் லோடுக்கு வெளியிடப்படுகிறது எனவே எரிசக்தி சேமிப்பகத்தை ஸ்டோரேஜ் எலெமென்ட் நாம் கருத்தில் கொண்டால் இந்த விதத்தில் ஒரு பேட்டரியை இங்கே சொல்வோம் ஒரு பேட்டரியை வைப்போம் ஆற்றல் ஓட்டம் இந்த பாணியில் உள்ளது பி வி சோர்சிலிருந்து பேட்டரிக்கு ஆற்றல் பாய்கிறது இப்போது இது சார்ஜிங் என்று அழைக்கப்படுகிறது எனவே பி யில் இருந்து வரும் ஆற்றலுடன் பேட்டரியை சார்ஜ் செய்கிறோம் எனவே பேட்டரியை சார்ஜ் செய்வதில் மின்சக்தியிலிருந்து ரசாயனசக்திக்கு ஆற்றலை மாற்றுகிறோம் மேலும் மாற்று இழப்பு ஏற்படும் இதை Whec எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் என்று அழைப்போம் எனவே இந்த மாற்று இழப்பு இருக்கும் எனவே பி வி பேனலில் இருந்து எடுக்கப்பட்டதை விட பேட்டரிக்குள் கிடைப்பது WhPV ஐ விட சற்றே குறைவாக இருக்கும் மேலும் சேமித்து வைக்கப்பட்டுள்ள பேட்டரி ஆற்றல் Whbat ஆகும் மற்றும் அது WhPV Whec மாற்று இழப்பு மின்சக்தியிலிருந்து ரசாயனசக்திக்கு மாறியதால் ஏற்ப்பட்ட இழப்பு Whec மின் வேதியியல் மாற்ற வாட் ஹவர் இந்த அளவு இழக்கப்படுகிறது பின்னர் பேட்டரியில் சேமிக்கப்படும் ஆற்றல் தேவைப்படும் போது லோடுக்கு வெளியேற்றப்படுகிறது எனவே ஆற்றல் ஓட்டம் எனெர்ஜி ஃப்லோ திசை அப்படி இருக்கும் இப்போது பேட்டரியிலிருந்து லோடுக்கு செல்வது டிஷ்சார்ஜ் வெளியேற்றம் என்று அழைக்கப்படுகிறது எனவே நாங்கள் பேட்டரியை டிஷ்சார்ஜ் செய்கிறோம் இப்போது வெளியேற்றும் செயல்பாட்டில் ஆற்றல் ரசாயனத்திலிருந்து மின்சாரமாக மாற்றப்படுகிறது எனவே வேதியல் மின் மாற்ற ஆற்றல் இழப்பு இருக்கும் அதை நாம் Whce என்று அழைப்போம் உண்மையில் லோடுக்கு கிடைப்பது Whbat Whce வேதியியல் மின் ஆற்றல் மாற்ற இழப்பு ஆகவே சார்ஜ் செய்யும் போது உங்களுக்கு இழப்பு Whec ஏற்படுகிறது வெளியேற்றும் பகுதியின் போது உங்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது இது Whce என அழைக்கப்படுகிறது மேலும் இவை இரண்டும் பி வி பேனலில் இருந்து உருவாக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட அசல் WhPV இலிருந்து கழிக்கப்பட வேண்டும் எனவே லோடில் என்ன கிடைக்கும் என்பது WhPV ஐ விட குறைவாக இருக்கும் மேலும் இது செயல்திறன் குறித்த எங்கள் வரையறைக்கு வழிவகுக்கிறது மேலும் இது ஆற்றல் செயல்திறன் வாட் ஹவர் எனவே லோடுக்கு வழங்கப்படும் வாட் ஹவர் ஐ பி வி சோர்சிலிருந்து கிடைக்கும் வாட் ஹவர் ஆல் வகுக்க வேண்டும் சோர்சிலிருந்து எடுக்கப்பட்டவாட் ஹவர் லோடுக்கு வழங்கப்படும் வாட் ஹவர் ஆகியவற்றைக் கொண்டு நாம் இப்போது செயல்திறனை எழுதலாம் Whbat Whce வாட் ஹவர் லோடுக்கு வழங்கப்படும் பகுதியாகும் Whce வேதியியல் மின்சார ஆற்றல் மாற்ற இழப்பு ஆகும் மற்றும் சோர்சிலிருந்து பெறப்பட்ட Wh WhPV ஆகும் எனவே இதை Whbat Whce WhPV என எழுதலாம் இந்த Whbat ஐ நாம் மேலும் விரிவுபடுத்தலாம் WhPV Whec என எழுதலாம் இது பேட்டரிகளின் செயல்திறனின் வரையறையாக இருக்கும் இது வாட் மணிநேரத்தின் ஆற்றலைப் பொறுத்தது எனவே இது எனெர்ஜிஆற்றல் செயல்திறன் அல்லது பேட்டரியின் வாட் ஹவர் செயல்திறன் என்றும் அழைக்கப்படுகிறது பெரும்பாலான பேட்டரிகளுக்கு சார்ஜ் மற்றும் டிஷ்சார்ஜ் ஏற்ற வெளியேற்ற சுழற்சிகள் இரண்டையும் உள்ளடக்கிய இந்த செயல்திறன் சார்ஜ் செய்யும்போது ஏற்ப்படும் வாட் ஹவர் மின் வேதியியல் இழப்பு மற்றும் டிஷ்சார்ஜ் செய்யும்போது ஏற்ப்படும் வாட் ஹவர் வேதியியல் மின் இழப்பு இந்த சமன்பாட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த செயல்திறன் பொதுவாக பெரும்பாலான பேட்டரிகளுக்கு 70 லெட் ஆசிட்பேட்டரிகள் நாம் பொதுவாகப் பயன்படுத்துவது சுமார் 70 ஆற்றல் திறன் கொண்டது அதேபோல் நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு மற்றும் இந்த லித்தியம் பாலிமர் பேட்டரிகளில் சிலவும் இதேபோன்ற செயல்திறனை கொண்டுள்ளன